பொறியியல் நடைமுறையில் நெறிமுறைகள் அமர்வுக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் பணியிட உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி விவாதிப்போம் முந்தைய அமர்வில் பொறியாளர்களின் தொழில்முறை உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி விவாதித்தோம் இன்று பொறியாளர்களின் பணியிட உரிமைகள் மற்றும் பொறியாளர்களின் பணியிடப் பொறுப்புகள் ஆகியவற்றைப் பார்ப்போம் எனவே இருக்கும் வெளிப்படையாக நாம் புரிந்து கொண்டபடி இந்த இரண்டு விவாதங்களிலும் சில ஒன்றுடன் ஒன்று இருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு தொழிலாக பொறியியலுக்கு அதன் சொந்த பொறுப்புகள் உள்ளன அவை பணியிட உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி பேசும்போது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் ஆனால் அதனுடன் பொறியாளர்கள் நிறுவனத்தின் ஒரு பகுதியாக பணிபுரியும் போது சில குறிப்பிட்ட உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் உள்ளன மேலும் முதலாளி நிறுவனத்துடனான பணியாளர் உறவு இந்த உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை உருவாக்கும் நிறுவனத்துடனான உள் பங்குதாரர் உறவு இங்கே இந்த அமர்வில் அந்த உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் மீது நாங்கள் கவனம் செலுத்துவோம் எனவே இங்கே தொழில்முறை உரிமைகளுடன் இந்த குறிப்பிட்ட அமர்வில் நாங்கள் விவாதிக்கும் சில கூடுதல் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் இருக்கும் எனவே இன்றைய அமர்வின் மேலோட்டத்தைப் பார்ப்போம் தொகுதியின் அவுட்லைன் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளின் அர்த்தத்தைப் பற்றி விவாதிப்போம் இரகசியத்தன்மையின் கடமை பற்றி நாங்கள் விவாதிப்போம் இரகசிய விதியை தீர்மானிப்பதற்கான அளவுகோல்கள் எந்த வகையான தகவல்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் வேலைகளை மாற்றுவது ரகசியத்தன்மை மற்றும் நிர்வாகக் கொள்கைகள் ரகசியத்தன்மைக்கான நியாயம் வட்டி மோதல் மற்றும் வட்டி மோதலுக்கான மாதிரி சூழ்நிலைகள் மற்றும் நெறிமுறை கார்ப்பரேட் காலநிலை மற்றும் அதன் வரையறுக்கும் அம்சம் மற்றும் உரிமை தொழில்முறை மனசாட்சி மனசாட்சி மறுப்பு மற்றும் பணியாளர் உரிமைகள் எனவே நாங்கள் ஏற்கனவே ரகசியத்தன்மையின் முக்கியத்துவம் பற்றி விவாதித்தோம் தொழில்முறை உரிமைகள் மற்றும் பொறுப்பில் உள்ள வட்டி முரண்பாடுகள் பற்றி விவாதித்தோம் இன்றும் பணியிட உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் கண்ணோட்டத்தில் இந்தக் கருத்துகளை மறுபரிசீலனை செய்வோம் எனவே நாம் சரியாகப் புரிந்துகொள்வது என்னவென்றால் எதையாவது வைத்திருப்பதற்கு அல்லது செய்வதற்கு அது ஒரு சட்டப்பூர்வ உரிமை நாம் பொறுப்பைப் பற்றி பேசும்போது ஒருவரால் ஒதுக்கப்பட்ட அல்லது ஒருவரின் சொந்த வாக்குறுதி அல்லது சூழ்நிலையால் உருவாக்கப்பட்ட ஒரு பணியை திருப்திகரமாக நிறைவேற்றுவது அல்லது நிறைவேற்றுவது ஒரு கடமை அல்லது கடமையாகும் எனவே நீங்கள் உங்கள் பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்றால் உங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான குறியை நீங்கள் அடையவில்லை என்றால் தோல்விக்கான தண்டனையும் உண்டு எனவே கடமை என்பது ஒரு பணியை திருப்திகரமாக நிறைவேற்றுவது அல்லது முடிப்பது ஒரு கடமையாகும் மேலும் நீங்கள் சரியானதைப் பற்றி பேசும்போது இந்த நேரத்தில் எதையாவது வைத்திருப்பது அல்லது செய்வது என்பது சட்டப்பூர்வ உரிமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உரிமை என்பது சட்டப்பூர்வ உரிமை என்றாலும் அதைச் செய்யத் தொடர்புடைய மற்ற தரப்பினர் நமக்குக் கட்டுப்படும் கடமைகளின் அடிப்படையில் நம்மீது தனது பொறுப்பைச் செய்யாவிட்டால் எந்த உரிமையையும் அனுபவிப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை நாங்கள் இருவரும் ஒன்றாக எனவே அந்தக் கடமையைச் செய்யாவிட்டால் பொறுப்பை ஒரு வழியில் நிறைவேற்றாவிட்டால் மற்ற தொடர்புடைய தரப்பினரால் உரிமைகளை அனுபவிக்க முடியாது எனவே உரிமைகள் மற்றும் கடமைகள் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் கைகோர்த்து செல்கின்றன திருப்திகரமான தரத்தின்படி எதிர்பார்ப்புகளின் மட்டத்திற்கு ஏற்ப எதையாவது நிறைவேற்றுவதற்கான பொறுப்பு நமக்கு உள்ளது என்பதை உணர்ந்து அதற்கான வாக்குறுதிகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை உணரும் வரை நமக்கு ஏதாவது உரிமை உள்ளது என்று சொல்ல முடியாது எனவே அவற்றில் ஒன்று அதனால்தான் முதலில் பொறுப்புகள் மற்றும் கடமைகளைப் பற்றி விவாதிக்க வேண்டியது அவசியம் முதலாவதாக இரகசியத்தன்மையின் கடமையைப் பற்றி இங்கு விவாதிப்போம் இரகசியத்தன்மையின் கடமை என்பது அனைத்து தகவல்களையும் இரகசியமாக வைத்திருப்பது ஆகும் இது மறைப்பதற்கு விரும்பத்தக்கதாகக் கருதப்படுகிறது எனவே ஒரு விஷயத்தை ரகசியமாக வைத்திருக்கச் சொல்வது யார் யாரால் விரும்பத்தக்கது யார் பங்குதாரர்கள் என்று ஒரு கேள்வி எழலாம் எனவே அடிப்படையில் வாடிக்கையாளரோ அல்லது முதலாளியோ வணிகப் போட்டியாளர்களுக்கு எதிராக திறம்பட போட்டியிடுவதற்கு ரகசியமாக வைத்திருக்க விரும்பும் எந்தவொரு தகவலும் அது நிறுவனத்தின் வணிகம் அல்லது தொழில்நுட்ப செயல்முறைகள் தொடர்பான எந்தவொரு தரவாகவும் இருக்கலாம் அவை ஏற்கனவே பொது அறிவில் இல்லை எனவே இது பொதுவாக அமைப்பின் யு மற்ற போட்டியாளர்களைப் பொறுத்தமட்டில் நிறுவனத்திற்கு போட்டி நன்மையை அளிக்கக்கூடிய அந்த முக்கிய திறன் அறிவு அல்லது திறமையை அவர்கள் ரகசியமாக வைத்திருக்க விரும்புகிறார்கள் எனவே அவர்கள் வணிக போட்டியாளர்களுக்கு எதிராக திறம்பட போட்டியிட விரும்புகிறார்கள் எனவே இப்போது நாம் இதைப் பற்றி விவாதித்திருந்தால் நம் மனதில் எழக்கூடிய இயல்பான கேள்வி என்னவென்றால் வரையறுப்பதற்கான அளவுகோல்கள் என்ன எதை ரகசியமாக வைக்க வேண்டும் எது ரகசியமாக இல்லை ஒரு தகவலின் தீவிரத்தன்மை என்ன ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய சிக்கலின் தீவிரத்தன்மை எனவே ரகசிய உட்பிரிவை வரையறுப்பதற்கான அளவுகோல்கள் உண்மையில் நிலையான அளவுகோல்கள் எதுவும் இல்லை இது ஒரு முதலாளி ரகசியமாக கருதுவது ரகசியமாக வைக்கப்படும் ஏனெனில் இது முதலாளிகளின் பார்வை இது போன்ற முதலாளிகளின் பார்வை முக்கியமானது நானும் அது முதலாளியின் கருத்தும் கூட அடுத்து விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பதற்கு நிலையான அளவுகோல்கள் இல்லை என்றால் அது வரும் எனவே ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய சிறப்புத் தகவல் ஏதேனும் உள்ளதா நாம் அதை ஒரு பார்வை பார்க்கலாம் ஆம் ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய தகவல் வகைகள் உள்ளன நாங்கள் ஏற்கனவே இதைப் பற்றி ஏற்கனவே விவாதித்தோம் அதை மீண்டும் மதிப்பாய்வு செய்வோம் இது ரகசிய தரவு இது முடிவுகள் வரவிருக்கும் வெளியிடப்படாத தயாரிப்புகள் பற்றிய தகவல்கள் வடிவமைப்புகள் மற்றும் சூத்திரம் பற்றிய தகவல்கள் தயாரிப்புகளுக்கு ஒரு திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை சப்ளையர்களின் அடையாளம் சந்தைப்படுத்தல் உத்திகள் உற்பத்தி செலவுகள் மற்றும் உற்பத்தி விளைச்சல் பற்றிய வணிகத் தகவல் பொறியாளர்கள் இன்று வெளியாட்களுடன் எந்தத் தகவலையும் பகிர்ந்து கொள்ளாத வகையில் வெளிப்படுத்தாத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் பாதுகாப்புச் சிக்கல்கள் காரணமாக பாதுகாப்புத் துறை போன்ற அரசு நிறுவனங்கள் மிகவும் கடுமையான விதிகளைக் கொண்டுள்ளன இப்போது முந்தைய விவாதத்தில் ரகசியத்தன்மையைப் பற்றி விவாதிக்கும்போது நாங்கள் ரகசியத்தன்மையைப் பற்றி விவாதித்தோம் அதை வெளி அமைப்பிலோ அல்லது வெளி சமூகத்திலோ சொல்லக்கூடாது மேலும் அங்கு விசில் வீசும் வழக்கைப் பற்றி விவாதித்தோம் நாம் செய்ய வேண்டியது போல் முதலாளி ஏதாவது தவறு செய்கிறார் மற்றும் முதலாளி அதை ஒரு பொறியியலாளராக ரகசியமாக வைத்திருக்க விரும்பினால் ஒரு தொழில்முறை ரகசியமாக இருக்க வேண்டும் அல்லது அது எங்கள் தொழில்முறை நெறிமுறைகள் இது இல்லை என்று கூறுகிறது நாங்கள் முதன்மையாக சமூகங்களின் பாதுகாப்பு பொது மக்களின் நலன் ஆகியவற்றிற்கு முதன்மையாகக் கடமைப்பட்டுள்ளோம் மேலும் நாங்கள் சென்று விசில் அடிக்க முயற்சிக்க வேண்டும் தவறான செயல்களைப் பற்றிய விழிப்புணர்வை முதலில் அமைப்பின் உள்ளேயும் உயரதிகாரிகளுக்கும் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் அவர்கள் தங்களைத் திருத்திக் கொண்டால் அது நல்லது நாம் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்க வேண்டும் அதனால் அவர்கள் தவறான செயல்முறைகளை சரிசெய்து சரியான வழியில் ஏதாவது செய்கிறார்கள் ஆனால் விஷயங்கள் கட்டுப்பாட்டை மீறிச் சென்று அவர்கள் கேட்கவில்லை என்றால் ஒருவேளை நாம் வெளி உலகத்திற்கோ அல்லது இயக்குநர் குழுவிற்கும் செல்லலாம் பின்னர் வெளி உலகிற்கு சென்று தீர்வு காணலாம் ஊழியர்கள் ரகசியமாக வைத்திருப்பதற்கும் பொது மக்களின் நலனில் எது நல்லது என்பதற்கும் இடையே மீண்டும் ஒரு கருத்து மோதல் ஏற்படும் போது இங்கே இரகசியத்தன்மை மற்றும் வேலைகளை மாற்றுவது பற்றி விவாதிப்போம் பொறியாளர்களைப் பொறுத்தவரை அவர்கள் அடிக்கடி வேலைகளை மாற்றுவது நிறுவனங்களை மாற்றுவது போன்றது மற்றும் இந்த ரகசியத்தன்மை எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது அல்லது எந்த நேரம் வரை பராமரிக்கப்பட வேண்டும் மற்றும் அது எவ்வாறு வேலை மாற்றத்தை பாதிக்கிறது அல்லது இது வேலை மாற்றத்துடன் தொடர்புடையதா இல்லையா பணியிட உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி இங்கு விவாதிப்பதால் இரகசியத்தன்மை வேலைகளை மாற்றுதல் போன்றவற்றை மதிப்பாய்வு செய்வோம் எனவே ஒரு ஊழியர் வேலையை விட்டு வெளியேறும்போது தகவலைப் பாதுகாப்பதற்கான பொறுப்பு உண்மையில் முடிவடையாது அப்படி இருந்திருந்தால் தகவல்களைப் பாதுகாக்க எந்த வழியும் இருந்திருக்காது முந்தைய ஊழியர்கள் அதை தங்கள் புதிய முதலாளிகளுக்கு விரைவாகக் கொடுப்பார்கள் அல்லது ஒருவேளை ஒரு விலைக்கு தங்கள் முன்னாள் முதலாளிகளின் போட்டியாளர்களுக்கு விற்கலாம் எனவே நம்பகத்தன்மையின் உறவு முதலாளிக்கும் பணியாளருக்கும் இடையே இரகசியத்தன்மையைப் பொறுத்தமட்டில் உண்மையில் மிகவும் முக்கியமானது அது முறையான வேலை காலத்துக்கு அப்பால் தொடர்கிறது இது முறையான வேலைவாய்ப்பு காலத்திற்கு அப்பால் தொடர வேண்டும் முதலாளி ஒப்புதல் அளிக்காத வரையில் ஒரு முன்னாள் பணியாளர் வர்த்தக ரகசியங்களை வெளிப்படுத்துவதில் இருந்து காலவரையின்றி தடுக்கப்படுவார் பொறியாளர்களின் தொழில்முறை ஒருமைப்பாடு அவர்களின் தற்போதைய பணியாளருக்கு விசுவாசத்தை விட ஒருவரின் தற்போதைய விசுவாசத்தை விட அதிகமாக உள்ளடக்கிய விதத்தின் தெளிவான விளக்கத்தை இது வழங்குகிறது எனவே இது உண்மையில் பொறியாளர்களின் தொழில்முறை நேர்மையாகும் இது கடந்தகால முதலாளியின் ரகசியத்தை புதிய முதலாளியிடம் கூறுவதைத் தடுக்கிறது எனவே இந்த காரணத்திற்காக ஒரு பொறியாளருக்கு தொழில்முறை நெறிமுறைகள் ஏன் முக்கியம் என்பதைப் பற்றி நீங்கள் பேசும்போது உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் முதலாளி உங்களை நேரடியாகத் தடுக்க முடியாது கண்டுபிடிக்க உங்களை கண்காணிக்க முடியாமல் போகலாம் நீங்கள் உண்மையில் அவர்களின் போட்டியாளர்களுடன் தகவலைப் பகிர்ந்துள்ளீர்களோ இல்லையோ ஆனால் இது பொறியாளரின் தனிப்பட்ட ஒருமைப்பாடு குணம் தொழில்சார் ஒருமைப்பாடு இது பொறியியலாளரை கடந்த முதலாளியின் எந்த ரகசியத்தையும் புதிய முதலாளியிடம் கூறுவதைத் தடுக்கிறது எனவே இந்த வகையான விஷயங்கள் தொழில்முறை நெறிமுறைகள் மிகவும் முக்கியமானதாக மாறும் மற்றும் ஒரு நபர் இரகசியங்களைப் பகிர்ந்து கொள்ளலாமா அல்லது இரகசியங்களைப் பகிர்ந்து கொள்ளலாமா போன்ற இக்கட்டான நிலையில் இருக்கும்போது முடிவெடுப்பதில் மேலெழுதும் ஒரு புதிய முதலாளி உங்களுக்கு பரிசுகளை வழங்குவதால் கடந்தகால முதலாளியின் வர்த்தக ரகசியத்தை புரிந்து கொள்ள லஞ்சம் கொடுக்கலாம் இந்த வழக்கில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இது ஒரு பொறியியலாளராக உங்கள் தொழில்முறை நேர்மை இது சம்பந்தமாக நீங்கள் சரியாக என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை உங்களுக்கு வழங்கும் எனவே வர்த்தக ரகசிய மீறல் தொடர்பான உயர்மட்ட வழக்கு பற்றி இங்கு விவாதிப்போம் வோக்ஸ்வாகன் ஜெனரல் மோட்டார்ஸ் கார்ப்பரேஷனுக்கும் அதன் ஜெர்மன் துணை நிறுவனமான ஆடம் ஓப்பலுக்கும் 100 மில்லியன் டாலர்களை ரொக்கமாகச் செலுத்தவும் அடுத்த 7 ஆம் தேதிக்குள் 1 பில்லியன் உதிரிபாகங்களை GM இலிருந்து வாங்கவும் ஒப்புக்கொண்டபோது ஜனவரி 1997 இல் வர்த்தக ரகசிய மீறல் அல்லது வழக்கு விசாரணைக்கு வராமலேயே தீர்க்கப்பட்டது ஆண்டுகள் ஏன் இது ஏன் நடந்தது ஏனெனில் மார்ச் 1993 ஜோஸ் இக்னாசியோ லோபஸ் GM களின் மிகவும் பயனுள்ள உற்பத்தி நிபுணர் GM ஐ விட்டு வெளியேறி ஐரோப்பாவில் கடுமையான போட்டியாளரான Volkswagen உடன் இணைந்து அவருடன் மூன்று சக பணியாளர்களை மட்டும் பேசாமல் ரகசிய GM ஆவணங்களின் நகல்களையும் தெரிந்து கொண்டார் எனவே உண்மையில் வோக்ஸ்வாகன் GM அதன் அறிவுசார் சொத்துக்களில் ஏற்பட்ட இழப்பை ஈடுசெய்ய முயற்சிக்கிறது எனவே இதைக் கட்டுப்படுத்த இவை மீண்டும் நிகழாது என்பதை உறுதிப்படுத்த முடியாது நீங்கள் மக்களையும் கண்காணிக்க முடியாது அவர்கள் வெளியேறி வெளியே சென்றவுடன் ஒரு நிறுவனமாக எதையும் செய்ய முடியும் எனவே இது ஒரு ஊக்கமாக செயல்படுகிறது அல்லது இது ஒரு ஊக்கமாக செயல்படுகிறது அல்லது பொறியாளர்கள் இதைச் செய்வதிலிருந்து மக்களைக் கட்டுப்படுத்துகிறது இந்த ரகசியத்தன்மை சிக்கல்கள் தொடர்பாக ஏதேனும் நிர்வாகக் கொள்கை இருக்க முடியுமா ஊக்கத்தொகைகள் அல்லது வலுவூட்டல்கள் அல்லது கொள்கைகளின் அடிப்படையில் நாம் ஏதாவது செய்ய முடியுமா இரகசியத்தன்மை மற்றும் நிர்வாகக் கொள்கைகளைப் பார்ப்போம் இங்கே எதிர்கால வேலைவாய்ப்பில் சிறப்புக் கட்டுப்பாடுகளை விதிக்கும் வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தின் அணுகுமுறைகளில் ஒன்றைப் பற்றி நாங்கள் விவாதித்தோம் புவியியல் இருப்பிடம் அல்லது எதிர்கால முதலாளிகள் தொடர்பான கட்டுப்பாடுகளைப் போலவே ஒரு குறிப்பிட்ட வகையான வேலை மற்றும் வேலை வகைகளில் ஈடுபடுவதற்கு முன் தற்போதைய முதலாளியை விட்டு வெளியேறிய பிறகு எதிர்கால முதலாளிகளுக்கு இது அனுமதிக்கப்படுகிறது ஆனால் பிரச்சினை அத்தகைய ஒப்பந்தங்களில் உள்ளது தனிநபர்கள் தங்கள் கேரியர்களை சுதந்திரமாக தொடரும் உரிமையை அச்சுறுத்துகிறது எனவே நீங்கள் வட்டி மோதல்கள் பற்றி பேசும் போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே இங்கே நீங்கள் பல கட்டுப்பாடுகளை விதித்தால் அது போல் உள்ளது தனிநபர்கள் தங்கள் கேரியர்களை சுதந்திரமாகப் பின்தொடர்வதற்கான உரிமை சட்டப்பூர்வ உரிமையை இது எங்காவது அச்சுறுத்துகிறது எனவே இவை நீதிமன்றத்தால் பிணைக்கப்பட்டதாக அங்கீகரிக்கப்படவில்லை எனவே அதைச் செய்ய நீங்கள் இப்போது மக்களைக் கட்டாயப்படுத்த முடியாது மற்றொரு அணுகுமுறை அதனால் கட்டுப்படுத்தும் எதிர்மறை அணுகுமுறை மற்றொரு அணுகுமுறை நேர்மறையான அணுகுமுறையாக இருக்கலாம் இது சில நன்மைகளை வழங்குவதாகும் கையடக்கத் திட்டங்களைப் போல போட்டியாளர்களுடன் பணிபுரியாத பொறியாளர்களுக்கு ஓய்வூதியத் திட்டங்கள் மற்றும் நிறுவனத்தை விட்டு வெளியேறிய பிறகு சில வகையான திட்டங்கள் அல்லது அவர் அல்லது அவள் நேரடி போட்டியாளரிடம் பணிபுரியக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் சிறப்பு பதவியேற்பு வருடாந்திர ஆலோசனைக் கட்டணங்களை வழங்குவது தொடர்பானது அந்த காலகட்டத்தில் தற்போதைய முதலாளிகளின் கட்டளைகளுக்குக் கீழ்ப்படிவதைத் தாண்டி அவர்களின் ஊழியர்களிடையே தொழில்முறை பொறுப்புணர்வு உணர்வை மீண்டும் உருவாக்குவதே சிறந்த வழி எனவே இது மீண்டும் மிக முக்கியமான விவாதம் எனவே அமைப்பு பல வழிகளில் முயற்சி செய்யலாம் உங்களை அச்சுறுத்துவதன் மூலமாகவோ அல்லது உங்களைத் தடுக்கும் வகையில் உங்களை ஊக்குவிக்க முயற்சிப்பதன் மூலமாகவோ அல்லது தற்போதைய முதலாளியின் ரகசியங்களை எதிர்கால முதலாளிகளுடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதற்காக பொறியாளர்கள் ஆனால் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் பலனைத் தரலாம் அல்லது கொடுக்காமல் போகலாம் நீங்கள் என்னை அச்சுறுத்த முயற்சி செய்யலாம் நான் அச்சுறுத்தலுக்கு ஆளாகாமல் இருக்கலாம் நான் ஒரு புதிய அமைப்பில் சேருவேன் அங்கிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இது எனக்கு ஓய்வூதியத் திட்டங்களைத் தரும் நீங்கள் எனக்கு ஆலோசனைக் கட்டணங்களைத் தருவீர்கள் ஆனால் பணத்தைப் பொறுத்தவரை இவை அவ்வளவு தகுதியானவை என்று நான் பார்க்கவில்லை ஏனென்றால் போய் சேரும் புதிய நிறுவனம் எனக்கு அதிக சம்பளம் கொடுக்கும் பின்னர் நீங்கள் எனக்கு அதிக கட்டணம் செலுத்துகிறீர்கள் ஏனென்றால் நான் உங்களுடன் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறேன் எனவே இந்த செயல்முறைகளைச் செய்வதன் மூலம் இது 100 சதவீத பலனைத் தரும் என்பதை நிருவாகம் உண்மையில் உறுதி செய்ய முடியாது அது ஒரு நபருக்குள்ளிருந்து வரும் அழைப்பாக இல்லாவிட்டால் இது பொறியாளர்களின் மனசாட்சிக்குள் இருந்து வரும் அழைப்பு தொழில்முறை பொறுப்பு தொழில்முறை மனசாட்சி எனது கடந்தகால வேலையளிப்பவரின் தகவல்களை எதிர்கால முதலாளிகளுடன் பகிர்ந்து கொள்ளக் கூடாது என்பது போல அந்த வகையில் எனது நேர்மையைப் பேண வேண்டும் எனவே ரகசியங்கள் பராமரிக்கப்படுவதை உறுதிசெய்வதே சிறந்த வழி பொறியாளர்களுக்கு தொழில்முறை பொறுப்புணர்வை உருவாக்குவது ஏனெனில் தற்போதைய முதலாளிகளின் அறிவுறுத்தல்களைப் பின்பற்ற அச்சுறுத்தல்கள் அல்லது ஊக்கங்கள் அல்லது உத்தரவுகளை வழங்குவது எப்போதும் சரியானதாக இருக்காது எனவே ரகசியத்தன்மைக்கு என்ன நியாயம் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் சுயாட்சி சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஆகியவற்றை மதிப்பது மற்றும் தங்களைப் பற்றிய சில தனிப்பட்ட தகவல்களின் மீது அவர்களின் சட்டபூர்வமான கட்டுப்பாட்டை அங்கீகரிப்பது முதன்மை நியாயமாகும் அனைத்து முக்கிய நெறிமுறைக் கோட்பாடுகளும் சுயாட்சியின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கின்றன அங்கு சுயாட்சிக்கான உரிமை சுயாட்சியை மதிக்க வேண்டிய கடமைகள் மற்றும் சுயாட்சியைப் பாதுகாப்பதன் பயன் அல்லது மற்றவர்களை மதிக்கும் நல்லொழுக்கம் எனவே நாம் மக்களின் சுயாட்சியை மதிக்க வேண்டும் அந்த நபரின் தனிப்பட்ட இடத்தை நாம் மதிக்க வேண்டும் அங்கு அந்த நபர் இரகசியங்களின் சில பகுதிகளை பொது மக்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பலாம் அல்லது விரும்பாமல் இருக்கலாம் மேலும் அந்த பகுதியை நாம் மதிக்க வேண்டும் நம்மிடம் உள்ள சுயாட்சி இது நமது பொறுப்பு மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் சுயாட்சியைப் பாதுகாப்பதும் அதனால்தான் ரகசியத்தன்மை முக்கியமானது எனவே இரகசியத்தன்மையின் மற்றொரு முக்கியத்துவம் நம்பகத்தன்மை பகுதியாகும் எனவே அந்த வாடிக்கையாளர்கள் வழக்கறிஞர்கள் அல்லது ஆலோசகர்கள் அல்லது மருத்துவர்களிடம் பணிக்குச் செல்லும்போது அவர்கள் ரகசியத்தன்மையைப் பேணுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் மேலும் தொழில்முறை நெறிமுறைகள் ரகசியத்தன்மை பராமரிக்கப்படும் என்பதைக் குறிக்கிறது இதேபோல் ஊழியர்கள் பெரும்பாலும் ஒப்பந்தங்களில் கையொப்பமிடும் வடிவத்தில் அத்தகைய தகவல்களை வெளியிட வேண்டாம் என்று உறுதியளிக்கிறார்கள் முதலாளியின் உணர்திறன் கருதி அவர்களின் தகவல்களை வெளிப்படுத்துவது நம்பிக்கை மீறலுக்கு நிச்சயமாகக் காரணமாகும் இங்கே மீண்டும் நான் முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் இது போல இந்த தகவலின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது பொது மக்களின் ஆரோக்கியம் நலன் மற்றும் பாதுகாப்புக்கு கேடு விளைவிப்பதாக இருந்தால் நிச்சயமாக மனிதனின் உரிமை பொறியாளரின் மனசாட்சி பொறியாளரின் எங்கள் தொழில்முறை பொறுப்பு பொது மக்களின் ஆரோக்கியம் நலன் மற்றும் பாதுகாப்பைப் பாதுகாப்பது மிக முக்கியமான கொள்கையாகும் சொல்லும் அக்கறை கொள்கை இது ஒரு முதன்மைப் பொறுப்பு அல்லது பொதுமக்களுக்கு முதன்மையான பொறுப்பு மற்றும் நீங்கள் ரகசிய ஆவணத்தில் கையொப்பமிட்டிருந்தாலும் கூட சில முக்கியமான தகவல்கள் பகிரப்படக் கூடாத பத்திரம் ஆனால் அந்த முக்கியத் தகவல் பொதுமக்களின் நலனுக்கு எதிராகவோ பொது மக்களின் பாதுகாப்பு நலனுக்கு எதிராகவோ செயல்படுவதாக இருந்தால் அது குறித்து உயர்மட்ட அதிகாரிகளிடம் குரல் கொடுப்பது பொறியாளரின் பொறுப்பின் ஒரு பகுதியாகும் அல்லது பலகைகள் அல்லது சமூகம் மற்றும் அங்கு தான் விசில் ஊதுதல் நிச்சயமாக வருகிறது எனவே உறவுகள் மற்றும் தொழில்முறை ஒப்பந்தங்களுக்குள் இரகசியமாக இருப்பதை அங்கீகரிப்பதில் பொது நன்மைகள் உள்ளன எனவே டாக்டர்கள் விஷயத்தில் வைத்துக்கொண்டால் ரகசியம் காக்கப்படாவிட்டால் நோயாளிகள் வராமல் போகலாம் ஏனென்றால் நோயாளிகளைப் பற்றிய சில தனிப்பட்ட தகவல்களை மருத்துவர்கள் அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் பொது மக்களுடன் விவாதிக்க விரும்ப மாட்டார்கள் பொறியாளர்களைப் பொறுத்தவரை பொதுமக்களின் சிறந்த நலனுக்காக நாங்கள் தீர்ப்பது போல கவனமாக இருக்க வேண்டும் எந்தத் தகவலைக் குரல் கொடுக்க வேண்டும் என்பதைப் பற்றி எப்போது குரல் கொடுக்க வேண்டும் என்பது பொறியாளர்களுக்கு மிகவும் பகுத்தறிவு மற்றும் தர்க்கரீதியான முடிவாக இருக்க வேண்டும் அடுத்து நாங்கள் ஆர்வத்துடன் முரண்படுவதைப் பற்றி விவாதிப்போம் தொழில்முறை ஆர்வமுள்ள மோதல்கள் சூழ்நிலைகள் ஆகும் அங்கு தொழில் வல்லுநர்கள் ஆர்வமாக இருந்தால் அவர்கள் தங்கள் முதலாளிகள் அல்லது வாடிக்கையாளர்களுக்கு தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதைத் தடுக்கலாம் எனவே நாங்கள் ஏற்கனவே இதைப் பற்றி விவாதித்தோம் நீங்கள் போட்டி ஏலம் பற்றி பேசும்போது மற்றும் பொறியாளர்கள் ஏன் போட்டி ஏலத்தில் நுழைய அனுமதிக்கப்படவில்லை மற்றும் நீங்கள் சப்ளையர்களைத் தேர்ந்தெடுப்பதில் முடிவெடுப்பவராக இருந்தால் அதையே வழங்கும் நிறுவனமும் உங்களிடம் உள்ளது பொருட்கள் வகைகள் பிறகு நீங்கள் அதை செய்ய முடியுமா இல்லையா என்பதை எனவே இந்த வட்டி முரண்பாடுகள் பற்றி நாம் முன்பே விவாதித்தோம் எனவே அது ஏன் கவலையாக இருக்கிறது வட்டி முரண்பாடு பற்றிய கவலை என்ன ஒரு முதலாளி அல்லது வாடிக்கையாளருக்கு உண்மையாக சேவை செய்வதில் நல்ல தீர்ப்பை சிதைக்கும் அவர்களின் திறனை இது பெரும்பாலும் மையமாகக் கொண்டுள்ளது எளிமையான விதிகளைப் பின்பற்றுவதற்கு மாறாக நிபுணத்துவம் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் நம்பிக்கைகளை அடைவதே நல்ல தீர்ப்பைப் பயன்படுத்துவதாகும் எனவே முரண்பட்ட நலன்கள் இருக்கலாம் எனவே முரண்பட்ட ஆர்வம் ஒரு நபருக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆசைகள் உள்ளன அவை அனைத்தையும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் அவற்றைப் பின்பற்ற முயற்சிப்பது தார்மீக ரீதியாக தவறானது அல்லது பிரச்சனைக்குரியது என்று எந்த ஆலோசனையும் இல்லை ஆனால் தொழில்ரீதியிலான மோதல்களில் அனைத்து முரண்பட்ட ஆர்வத்தையும் பின்பற்றுவது உடல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ சாத்தியமாகும் ஆனால் அவ்வாறு செய்வது தார்மீக ரீதியாக சிக்கலாக இருக்கும் எனவே பரிசுகள் லஞ்சம் மற்றும் கிக்பேக்குகள் பிற நிறுவனங்களில் ஆர்வம் உள் தகவல் போன்ற மோதல்களுக்கான மாதிரி சூழ்நிலைகள் என்னவாக இருக்கும் எனவே உள் தகவல்களைப் பற்றி நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே பரிசுகள் லஞ்சம் மற்றும் கிக் பேக் என்றால் என்ன லஞ்சம் என்பது ஒரு குறிப்பிட்ட வணிக ஒப்பந்தத்திற்கு அப்பால் வழங்கப்படும் கணிசமான அளவு பணம் அல்லது பொருட்கள் ஒப்பந்தத்தைப் பெறுவதில் அல்லது வைத்திருப்பதில் ஒரு நன்மையைப் பெறுவதை நோக்கமாகக் கொண்டது மற்றும் நன்மை சட்டவிரோதமானது அல்லது வேறுவிதமாக நெறிமுறையற்றது லஞ்சம் சட்டவிரோதமானது அல்லது ஒழுக்கக்கேடானது ஏனெனில் அவை போட்டி சூழ்நிலைகளில் நியாயத்தை அச்சுறுத்தும் அளவுக்கு கணிசமானவை சாதாரண வியாபாரத்தில் சிறிய சலுகைகள் வழங்கப்படும் வரை பரிசுகள் லஞ்சம் அல்ல ஆனால் இந்த நூலை வழங்குவது மிகவும் குறுகியதாக உள்ளது சில சமயங்களில் பரிசுகள் விலை உயர்ந்ததாக மாறும் அது மாறுவேடத்தில் லஞ்சமாக மாறும் எனவே பரிசுகள் அன்பளிப்பாக இருக்கும் போது மற்றும் உண்மையில் பரிசுகள் லஞ்சமாக இருக்கும் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் லஞ்சத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு நன்மையைப் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது அங்கு நன்மை சட்டவிரோதமானது அல்லது நெறிமுறையற்றது இரண்டாவதாக மற்ற நிறுவனங்களில் ஆர்வம் பற்றி விவாதிப்போம் சில வட்டி முரண்பாடுகள் போட்டியாளர்கள் அல்லது துணை ஒப்பந்தக்காரர்கள் வணிகத்தில் ஆர்வம் கொண்டிருப்பதைக் கொண்டுள்ளது ஒரு பணியாளர் உண்மையில் போட்டியாளர் அல்லது துணை ஒப்பந்தக்காரருக்காக பணியாளர் அல்லது ஆலோசகராக பணிபுரிந்தால் அது நிகழலாம் மற்றொரு உதாரணம் போட்டியாளர்களின் வணிகத்தில் ஒரு பகுதி உரிமை அல்லது கணிசமான பங்குகள் எனவே அவ்வாறான நிலையில் ஒரு அமைப்பின் இரகசியத்தை மற்ற நிறுவனத்திற்கு கடத்துவது போன்ற சாத்தியம் உள்ளது உள் தகவல்களைப் பகிர்தல் இது குறிப்பாக முக்கியமான ஆர்வமுள்ள முரண்பாடாகும் இது தனக்கு ஒருவருடைய குடும்பம் அல்லது நண்பர்களுக்கு ஒரு நன்மையைப் பெற அல்லது வணிக வாய்ப்பை அமைக்க உள் தகவல்களைப் பயன்படுத்துவதைக் கொண்டுள்ளது தகவல் ஒரு நிறுவனம் அல்லது ஒருவர் வணிகம் செய்யும் மற்றொரு நிறுவனத்தைப் பற்றியதாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக பொறியாளர்கள் ஒரு புரட்சிகர கண்டுபிடிப்பின் வரவிருக்கும் அறிவிப்பைப் பற்றி தங்கள் நண்பர்களிடம் கூறலாம் அதை அவர்கள் தங்கள் நிறுவனங்களின் திட்டத்திற்காக அல்லது பெருநிறுவனங்கள் மற்ற நிறுவனங்களின் பங்குகளை பெரிதும் மேம்படுத்தும் ஒரு இணைப்புக்கான திட்டத்தை முழுமையாக்குகிறார்கள் எனவே நிறுவனத்திற்குள் இருப்பது உங்களுக்காகவும் உங்கள் சொந்த குடும்பத்தினருக்காகவும் உங்கள் சொந்த நண்பர்களுக்காகவும் ஒரு வணிக நன்மையை அமைப்பதற்காக சில தகவல்களைப் பகிர்கிறீர்கள் என்றால் இது உள் தகவல் என்று அழைக்கப்படுகிறது அதுவும் நெறிமுறையற்றது ஏனென்றால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாளிக்கு தகவல்களை ரகசியமாக வைத்திருப்பது பொறியாளர்கள் அல்லது நிறுவன ஊழியர்களின் முதன்மைக் கடமைகளில் ஒன்றாகும் மோதலின் தார்மீக நிலை பற்றி விவாதிப்போம் எனவே நீங்கள் யோசிக்க வேண்டிய கேள்வி மோதல்கள் எப்போதுமே தவிர்க்க முடியாதவை அல்லது ஒரு பணியாளராக முரண்பட்ட ஆர்வத்தைத் தொடர்வது தார்மீக ரீதியாக தவறானதா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அல்லது அதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா நாங்கள் இவற்றை சமநிலைப்படுத்த முடியும் கடந்த வகுப்பில் நாங்கள் விவாதித்ததை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் தொழில்முறை நெறிமுறை பொறுப்புகளில் இதைப் பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம் எனவே இது உண்மையில் எப்போதும் இல்லை வட்டி மோதலைத் தொடர்வது நெறிமுறையற்றது என்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் நடைமுறையில் சில மோதல்கள் தவிர்க்க முடியாதவை அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியவை என்று கருதப்படுகிறது ஒரு உதாரணம் போல அரசாங்கம் விமான உற்பத்தியாளர்களின் ஊழியர்களை அனுமதிக்கிறது ஃபெடரல் ஏவியேஷன் ஏஜென்சியின் அரசாங்க ஆய்வாளர்களாகப் பணியாற்றுவதற்கு போயிங் அல்லது மெக்டோனல் டக்ளஸ் போன்றவர்கள் FAA ஆனது விமான உற்பத்தியாளர்களை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் அவர்கள் உருவாக்கும் விமானங்களின் புறநிலை பாதுகாப்பு மற்றும் தர ஆய்வுகளை மேற்கொள்வது ஆகியவற்றிற்கு விதிக்கப்பட்டுள்ளது இயற்கையாகவே இரட்டை வேடங்களில் அரசு ஆய்வாளர் மற்றும் உற்பத்தியாளரின் பணியாளரை ஆய்வு செய்வது ஒரு பாரபட்சமான தீர்ப்பாக இருக்கலாம் இருப்பினும் ஆய்வாளர்களை கவனமாக பரிசோதிப்பதன் மூலம் விமான பரிசோதனையின் நடைமுறைத் தேவைகளால் இத்தகைய சார்புகளின் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகக் கூறப்படுகிறது எனவே சூழ்நிலையிலிருந்து சூழ்நிலை அடிப்படையில் வழக்கிலிருந்து வழக்கு அடிப்படையில் இந்த நலன்களின் முரண்பாடுகளைத் தீர்ப்பதற்கான வழிகளை நாம் பெறலாம் எனவே ஒரு சிறிய வழக்கை இங்கே விவாதிப்போம் கென் ஸ்டார்டஸ்ட் கெமிக்கல் கார்ப்பரேஷனில் ஒரு செயல்முறைப் பொறியாளர் ஆவார் மேலும் அவர் நிறுவனத்துடன் இரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அது நிறுவனம் தனியுரிமமாகக் கருதும் தகவலை வெளியிடுவதைத் தடுக்கிறது ஸ்டார்டஸ்ட் ஒரு நிலையான உபகரணத்தின் தழுவலை உருவாக்கியுள்ளது இது பிசுபிசுப்பான பிளாஸ்டிக் குழம்புகளை குளிர்விக்க மிகவும் திறமையானது ஸ்டார்டஸ்ட் இந்த யோசனைக்கு காப்புரிமை பெற வேண்டாம் ஆனால் அதை ஒரு வணிக ரகசியமாக வைத்திருக்க முடிவு செய்கிறது இறுதியில் கென் ஸ்டார்டஸ்ட்டை விட்டு வெளியேறி மிட்டாய் செயலாக்க நிறுவனத்தில் வேலைக்குச் செல்கிறார் அது எந்த வகையிலும் போட்டியில் இல்லை ஸ்டார்டஸ்ட் வர்த்தக ரகசியத்தைப் போன்ற ஒரு மாற்றம் குளிர்விக்கும் ஃபட்ஜுக்குப் பயன்படுத்தப்படும் வேறு இயந்திரத்தில் பயன்படுத்தப்படலாம் என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார் மேலும் அது ஒருமுறை மாற்றத் துணையைக் கொண்டுள்ளது எனவே இது மீண்டும் எங்களைப் பகுதிக்கு அழைத்துச் செல்கிறது அங்கு மீண்டும் இது உங்களுக்குத் தெரிந்த ஒரு சங்கடம் கென் நெறிமுறையற்ற முறையில் நடந்து கொண்டாரா அந்த அறிவின் உரிமையாளர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய விவாதப் புள்ளி இது அவர்கள் ஸ்டார்டஸ்ட் இந்த யோசனைக்கு காப்புரிமை பெற வேண்டாம் என்று முடிவு செய்யவில்லை ஆனால் அதை ஒரு வர்த்தக ரகசியமாகவும் கென் மீண்டும் ஒரு செயல்முறை பொறியாளராகவும் வைத்திருக்க அவர் தனது தகவல்களை வெளியிடுவதைத் தடுக்கும் நிறுவனத்துடன் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை வழங்கினார் எனவே அந்த நிறுவனம் அதன் உரிமையாளராக கருதுகிறது எனவே இந்த வகையான குழப்பத்தைத் தீர்ப்பதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் இது சாத்தியமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இது பற்றி நாம் முடிவெடுப்பதற்கு முன்பு கென் எந்த அளவிற்கு இதைப் பயன்படுத்தினார் மற்றும் அவர் அறிவைப் பயன்படுத்தினார் அது போல் அறிவுக்கு சொந்தக்காரர் யார் ஏனென்றால் அவர்கள் எந்த காப்புரிமை யோசனையிலும் கையெழுத்திடவில்லை அவர்கள் காப்புரிமையில் கையெழுத்திடவில்லை பின்னர் யோசனையின் உரிமையாளர் யார் பின்னர் எந்த அளவிற்கு வடிவமைப்பு கென் பகிர்ந்து கொண்ட யோசனை மற்றும் குளிர்விக்கும் ஃபட்ஜுக்குப் பயன்படுத்தப்படும் வேறு இயந்திரத்தில் பயன்படுத்தப்பட்டது எனவே இங்கு செய்யப்பட்டுள்ள ஒற்றுமை மற்றும் பரிமாற்றத்தின் அளவு என்ன இது தற்போதுள்ள நிறுவனத்தின் போட்டி நன்மைக்கு ஏதேனும் அச்சுறுத்தலை அளித்துள்ளதா எனவே இதைப் பற்றி ஒரு முடிவு உள்ளது இது வெவ்வேறு தார்மீகக் கண்ணோட்டங்களிலிருந்தும் பார்க்கப்பட வேண்டும் பயன்பாட்டுக் கண்ணோட்டத்தில் நீங்கள் அதைப் பார்க்க வேண்டும் உரிமைகள் மற்றும் நீதி கடமைகளின் கண்ணோட்டத்தில் நீதிக் கண்ணோட்டத்தில் மற்றும் கவனிப்பு கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்க வேண்டும் ஆனால் வழக்கு மிகவும் ஆழமாக ஆராயப்பட வேண்டும் என்றால் உணர்வு கெமிக்கல் கார்ப்பரேஷனைப் போலவே இது ஒரு மிட்டாய் செயலாக்க நிறுவனமாகும் அவை ஒருவருக்கொருவர் எவ்வளவு ஒத்திருக்கின்றன அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியாளர்களா ஒருவேளை இப்போது இல்லை எதிர்காலத்தில் அப்படி இருக்க முடியுமா எனவே இதற்கு இதன் முக்கியத்துவம் என்ன இந்த வடிவமைப்பின் முக்கியத்துவம் என்ன எனவே அவர்கள் ஒரு தரநிலையைச் செய்திருக்கிறார்கள் இந்த அமைப்பின் வணிகத்திற்கு இது எவ்வளவு முக்கியமானது மற்றும் ஒரு நிலையான உபகரணமாக அவர்கள் எந்த அளவு தழுவலைச் செய்திருக்கிறார்கள் அந்த அறிவு இங்கு எவ்வளவு மாற்றப்படுகிறது மற்றும் இது ஒரே மாதிரியான இயந்திரத்தில் செய்யப்பட்டது அல்லது வேறு வகையான இயந்திரத்தில் செய்யப்பட்டது இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால் இது வேறு வகையான இயந்திரத்தில் செய்யப்படுகிறது இது குளிர்விக்கும் ஃபட்ஜுக்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் இது பிசுபிசுப்பான பிளாஸ்டிக் குழம்புகளை குளிர்விக்கப் பயன்படுகிறது எனவே இந்த இரண்டு செயல்பாடுகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை மற்றும் ஒற்றுமையின் அளவு என்ன எதிர்காலத்தில் அவை போட்டியாளர்களாக ஒருவருக்கொருவர் போட்டியாக செயல்பட முடியும் இந்த எதிர்கால விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் இதை யார் வடிவமைத்தவர் என்பதைப் போல நாம் என்ன புரிந்துகொள்கிறோம் கென் இருந்தது போல் இந்தத் தழுவலை வடிவமைத்தவர் இங்குள்ள வழக்கு அதைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை எனவே இந்த நிலையான உபகரணத்தை மாற்றியமைப்பதில் யாருடைய யோசனை ஈடுபட்டுள்ளதோ அந்த நபர் யார் அது கென் தானா அல்லது வேறு யாராயினும் கென் அதைக் கவனித்து அதை இங்கே பயன்படுத்தினார் எனவே இந்த சொல் காப்புரிமை உங்கள் யோசனைக்கு காப்புரிமை பெறுவது நாங்கள் அதைப் பற்றி பேசுகிறோம் இது ஒரு தனியுரிம விஷயம் ஆனால் நீங்கள் யோசனைக்கு காப்புரிமை பெறவில்லை எனவே இங்கே சில இடைவெளிகள் உள்ளன ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அறிவு யாருக்கு சொந்தமானது என்று நாம் பேசினால் அந்த நிறுவனத்திற்கு அறிவு சொந்தமாக இருக்கலாம் என்று நாங்கள் கூறுகிறோம் ஏனெனில் இங்கிருந்து எங்களுக்குத் தெரியாது இதை வடிவமைப்பதில் கென் என்ன பங்களித்தார் என்பதையும் விரும்புகிறோம் விஷயம் மற்றும் எந்த அளவிற்கு இங்கு இடமாற்றம் செய்யப்பட்டது மற்றும் கென் நெறிமுறையற்ற முறையில் செயல்பட்டாரா ஆம் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு இல்லை அது நெறிமுறையற்றது ஏனென்றால் வாழ்ந்த பிறகு ஸ்டார்டஸ்ட் பற்றி தெரியாமல் அவர் அதை முற்றிலும் வேறு இயந்திரத்தில் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் எங்கோ இது இந்த முந்தைய முதலாளிக்குத் தெரியாமல் நகலெடுக்கப்பட்டது மேலும் இது இரகசிய ஒப்பந்தத்தை மீறுவதாகும் இது தகவல்களை வெளியிடுவதைத் தடை செய்கிறது எனவே அந்த விஷயத்தில் அவர் நெறிமுறையற்ற முறையில் நடந்து கொண்டார் என்று நாம் கருதலாம் பட்டம் எந்த அளவிற்கு நெறிமுறையற்றது என்று விவாதிக்கப்படலாம் அடுத்ததாக மற்ற வழக்குகளைப் பற்றி விவாதிப்போம் வாடிக்கையாளரின் செயல்கள் தார்மீக ரீதியாக அனுமதிக்கப்படுகிறதா இல்லையா என்பதைப் போன்றது இந்த விரிவுரையில் தார்மீக சூழ்நிலைகள் மற்றும் இக்கட்டான சூழ்நிலைகளைப் புரிந்து கொள்ள உதவும் சில நிகழ்வுகளைப் பற்றி விவாதிப்போம் மேலும் பொறியாளர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் என்ன என்பதைப் புரிந்துகொள்வது எப்படி நன்றி